இப்போது செல்களின் ஜன்னலை பற்றி பேசுவோம் செல்களை ஒரு கருப்பு பெட்டியாக கருதி அதன் ஜன்னல்களை திறந்து அதன் உள்ளே நடக்கும் செயல்பாடுகளைக் காணலாம் என்று முன்னே கூறியிருந்தேன் ஜன்னல்கள் செல்களின் உள்ளே நடக்கும் வளர்சிதை மாற்றங்களின் குறியீடுகள் செல்களின் நிலை வளர்சிதை நிலை ஆற்றல் நிலை ஏற்ற இறக்க நிலை அதாவது ரிடாக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆகியவை நீங்கள் தெரிந்து கொள்ளவேண்டிய பொதுப்படையான சொற்கள் இவற்றை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவை பயனுள்ளவை செல்லின் ஏற்ற இறக்க நிலை நன்கு அறிந்த குறியீடு அதுபோல செல்களின் ஆற்றல் நிலை வளர்சிதை நிலையும் நன்கு அறிந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகள் ஏற்ற இறக்க நிலை என் ஏ டி அதாவது நிக்கோட்டினமைடு அடிநயன் டை நியூக்ளியோடைடு மற்றும் அதன் ஹைட்ரஜன் கூடிய வடிவம் என் ஏ டி எச் மூலம் பொதுவாக பெறப்படுகிறது இதன் மாற்றம் பல வளர்சிதை வினைகள் ஒரு செல்லின் உள்ளே நடக்கும் போது ஏற்படும் NAD H NADH இதற்கு குறைப்பு தன்மை உள்ளதால் இது பல முக்கிய செயல்பாடுகள் செல்லின் உள்ளே நடக்க காரணமாக உள்ளது எனவே இந்த ஏற்ற இறக்க விகிதத்தை நாம் இவ்வாறு குறிக்கலாம் Redox ratio NADHNAD NADH or NADHFAD என் ஏ டி எச் இன் உடன் ஒளிர்வை அதாவது புளோரசன்ஸ் உபயோகித்து நாம் செல் கான்சன்ட்ரேசன் அறியலாம் காரணம் என் ஏ டி எச் உடன் ஒளிர்வின் தீவிரம் செல் கன்சன்ட்ரேஷன் ஐ நேரடியாக சார்ந்து உள்ளது ஏற்ற இறக்க விகிதத்தை கணிக்க என் ஏ டி எச் ஐ சேகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த என் ஏ டி எச் அதாவது என் ஏ டி பிளஸ் NAD மற்றும் என் ஏ டி எச் இன் கூட்டல் ஆல் வகுக்க வேண்டும் சில சூழ்நிலைகளில் என் ஏ டி ஹெச் ஐ எஃப் ஏ டி பிளேவின் அடிநயன் டை நியூக்ளியோடைடு என்ற மற்றுமொரு முக்கிய மூலக்கூறால் வகுத்தாலும் இந்த ரெடாக்ஸ் விகிதம் கிடைக்கும் ஆற்றல் நிலை கணக்கிடுவது நேரடியானது ஒரு செல்லின் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது என்று நாம் அறிவோம் அடினோ சைன் ட்ரை பாஸ்பேட் அடிநைன் பாஸ்பேட் இன் பாஸ்பரஸ் ஏற்றல் அல்லது பாஸ்பரிலேஷன் மூலம் உருவாகிறது ஏடிபி ஐ ஆற்றல் நாணயம் அதாவது எனர்ஜி கரன்சி என்று கூறுவோம் எனவே செல்களின் ஆற்றல் நிலையை கணக்கிட நாம் ஏடிபி ஐ சேகரிக்கப்பட்ட ஏடிபி மற்றும் ஏடிபி இன் கூட்டால் வகுக்கிறோம் சிலசமயம் ஏ எம் பி கூட்டிக் கொள்ளலாம் ஆனால் நாம் முதல் இரண்டை ADP ATP மட்டுமே எடுத்துக் கொள்வோம் ADP Pi ATP ATPATPADP or ATPADP இவற்றைக் கொண்டு பல அளவீடுகள் மூலம் செல்களின் உள்ளே நடப்பதை சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் இதை நாம் தெரிந்து கொள்வது ஒரு பயோரியாக்டர் செயல் சூழலில் மிகவும் முக்கியம் காரணம் இந்த அளவீடுகளை தெரிந்துகொண்டால் அவற்றை சரியான மதிப்பில் நிலையாக வைத்து பயோரியாக்டர் இல் உள்ள செல்களின் செயல்திறனை நமக்கு வேண்டிய அளவிற்கு அடையலாம் செல் சூழலில் செல்லின் உள்ளே நடக்கும் செயலை அறிந்து கொள்ள இது ஒரு வழி சில சமயம் செல்களின் ஆற்றல் நிலையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்பு என்று மட்டும் இல்லாமல் பல வளர்சிதை செயல்முறைகள் மூலமாக இவை உற்பத்தியாகும் எனவே பல செயல்கள் இந்த ரெடாக்ஸ் நிலையை அடைய உதவுகின்றன இவை எல்லாம் வெவ்வேறு அளவீடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதை புரிந்துகொள்ள ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஷீப்பர் கி பாயர் சுகள் 1987 இல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல் பதிவிட்ட " எச்சரிஷியா கொலை வளர்ச்சியை என் ஏ டி எச் சார்ந்த கல்ச்சர் புளோரசன்ஸ் மூலம் கண்காணித்தல்" Scheper Th Schugerl K Monitoring NADH dependent culture fluorescence during the cultivation on Escherichia coli உங்கள் குறிப்புகாக கொடுத்துள்ளேன் குறிப்பு எண் 30 இல் உள்ளது இதன் தலைப்பான " எச்சரிஷியா கொலை வளர்ச்சியை என் ஏ டி எச் சார்ந்த கல்ச்சர் புளோரசன்ஸ் மூலம் கண்காணித்தல்" இந்த ஆராய்ச்சி கட்டுரை நமக்கு கல்ச்சர் ஆற்றல் நிலையின் தொடர்பை விளக்குகிறது அதைப் பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இதன் சுருக்கத்தை முதலில் படிப்போம் வெவ்வேறு இ coli வளர்ச்சி செயல்பாடுகளான பேட்ச் மற்றும் தொடர் கல்டிவேஷன் ஒரு கலக்கல் தொட்டி ரியாக்டர் அல்லது பபிள் காலம் ரியாக்டர் இல் என் ஏ டி ஹெச் சார்ந்த கல்ச்சர் புளோரசன்ஸ் மூலம் கண்காணிக்கப்பட்டன பலதரப்பட்ட இ coli ஸ்டிரெயின்கள் மரபணு மாற்றங்களை கொண்ட இ கொலை போன்றவை உபயோகிக்கப்பட்டன இதில் எழும் புளோரசன்ஸ் குறிப்பு பயோமாஸ் உற்பத்தியை கணக்கிட உதவும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவோம் செல்களின் வளர்ச்சி நிலையை பற்றிய தகவல் அறிய புளோரசன்ஸ் குறிப்பு பயனுள்ளதாகும் வெவ்வேறு சப்ஸ்டிரேட் குளுகோஸ் மற்றும் ஆக்சிஜன் அளவால் செல்களில் பாதிப்பை ஆய்வு செய்யப்பட்டது செயற்கை மற்றும் சிக்கலான கலவை மற்றும் கலவையில் உள்ள பொருட்களின் பாதிப்பும் அளக்கப்பட்டன மைக்ரோ ஃப்ளூஇட்ஓ மீட்டர் கல்டிவேஷன் கட்டுப்படுத்தும் சென்சார் ஆக உபயோகிக்கப்பட்டது அது செல்களின் நிலையையும் காட்டியது இதில் இந்த பயோமாசுக்கு எதிராக நேரத்தை வைத்து அமைத்த வரைகட்டத்தைப் பாருங்கள் இதில் கிடைத்த புள்ளிகள் ஆராய்ச்சியில் கிடைத்தவை அமைந்த கோடு கல்ச்சர் புளோரசன்ஸ் ஐ குறிக்கும் இதில் நல்லதொடர்பு தெரிகிறது இதைத்தான் நாம் செல் கன்சன்ட்ரேஷன் இன் அளவை குறிப்பதாக கூறினோம் இந்த அளப்பு இரண்டு முறையில் செய்யலாம் ஒன்று பாரம்பரிய கிராம் முக்கு என்ற முறை அதாவது ஓ டி முறை மற்றொன்று கல்ச்சர் புளோரசன்ஸ் முறை அது பல சூழலில் சரியாக இருக்கும் ஒரு சூழலை தவிர அதாவது பபிள் காலம் நிலையில் ஒரு அசைவு ரியாக்டர் இல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் பபிள் காலம் இல் சில இடையூறுகளால் வேறுபாடுகள் தெரியும் எனவே பபிள் காலம் இல் கல்ச்சர் புளோரசன்ஸ் உபயோகிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் இதில் உள்ள குமிழிகள் இடமாக இருக்கும் மற்றுமொரு விஷயம் இந்த ஆராய்ச்சியில் வரைபடம் மூலம் காட்டுகிறேன் இது கல்ச்சருக்கு எதிராக நேரத்தை வைத்து அமைத்த வரை கட்டம் ஆக்சிஜன் உபயோகித்த வரை புளோரசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தது நைட்ரஜன் உள்ளே கொண்டு வந்தவுடன் செல்கள் அனேறோபிக் நிலையை அடைந்ததால் கல்ச்சர் புளோரசன்ஸ் அளவு மேலே உடனே ஏறியது காரணம் கடைசி மின்னணு ஏற்றுக்கொள்ளும் செயலை செய்ய ஆக்சிஜன் இல்லாததால் அனேறோபிக் நிலையில் செல்கள் இயங்கி அதிக என் ஏ டி எச் உருவாக்கின மறுபடியும் ஆக்சிஜன் உள்ளே வந்தவுடன் அதன் பழைய குறிப்பிட்ட அளவுக்கு சென்றுவிட்டது எனவே ஒரு செல்லின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கல்ச்சர் புளோரசன்ஸ் அளவை அளப்பதன் மூலம் தெரிந்துகொள்ளலாம் இந்த ஆராய்ச்சிக் கட்டுரை வாயிலாக நாம் கல்ச்சர் புளோரசன்ஸ் இன் முக்கியத்துவம் அறியலாம் இதேபோல் உள்ள எங்கள் ஆராய்ச்சியையும் இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறேன் செல்களின் உள்ளே உள்ள பி ஹெச் அளப்பது திரவியத்தின் பி ஹெச் நாம் சரியாக அளந்து அதில் மாற்றம் வரும் பொழுது தகுந்த முறையில் கட்டுப்படுத்தி பயோரிஆக்டர் இன் செயலை மேம்படுத்தும் உகந்த அளவில் வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் இங்கே நான் செல்களின் உள்ளே உள்ள பி ஹெச் பற்றி பேசுகிறேன் செல்லின் ஆற்றல் திறனுடன் தொடர்பு உடையது இதுதொடர்பாக மிச்செல் அனுமானம் அதாவது மிச்சல் ஹைபோதேசிஸ் Mitchell's hypothesis உள்ளது இந்த அனுமானத்திற்கு பீட்டர் மிச்சல் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒரு பழுதுபடாத மெம்பரேன் குறுக்காக அமையும் ஹைட்ரஜன் அயனின் சரிமானம் அதாவது ஹைட்ரஜன் அயன் கிரேடிஅண்ட் தான் ADP இலிருந்து ATP உருவாக்க தேவையான ஆற்றல் அல்லது எனர்ஜி கொடுக்கும் என்பதே இந்த அனுமானத்தின் சாராம்சம் எனவே நாம் செல்லின் உள்ளே உள்ள பி எச் அளவை ஆற்றல் நிலையுடன் இணைக்கலாம் செல்களின் உள்ளே உள்ள பி எச் அளவை குறிக்கும் புளோரசன்ஸ் சாயங்கள் அதாவது டைகள் உபயோகிக்கலாம் ஆனால் அவை செல்களின் வெளியே கசியும் தன்மை உடையவை BCECF AM அப்படிப்பட்ட கசியக் கூடிய ஒரு டை நாம் 9 அமினோ ஆக்ரிடின் டை உபயோகிக்கிறோம் அது ஒரு பலகீனமான காரத்தன்மை உடைய ரசாயனம் அதன் பரவல் அளவு செல்லின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பிஹெச் வேறுபாட்டை சார்ந்து உள்ளது பாக்டீரியா போன்ற சிறிய உயிரினங்களில் பிளாஸ்மா மெம்பரேன் வாயிலாக பல செயல்கள் நடைபெறும் நாமும் அதைத் தான் உபயோகிக்கிறோம் நாங்கள் ஒரு பயோரியாக்டரில் பீ எச் அளவீட்டலை நிகழ்நிலையாக தொடர்ந்து அளக்க ஒரு முறையை உருவாக்கினோம் செல்களின் ஆற்றல் நிலை மற்றும் வளர்சிதை நிபந்தனைகளை மனதில் கொண்டு வெவ்வேறு பி ஹெச் செல்களின் உள்ளே வைத்து அதன் வளர்ச்சியை ஆராய்ந்தோம் அதை புளோரசன்ஸ் மூலம் அளந்தோம் குளுகோஸ் போன்ற சப்ஸ்டிரேட் திரவியத்தில் கூட்டும் பொழுது செல்களின் உள்ளே பி ஹெச் இல் மாற்றம் ஏற்படுகிறது என்று அறிந்தோம் எனவே குளுகோஸ் கூட்டல் மூலமாக செல்களின் உள்ளே உள்ள பி ஹெச் அதிக அளவில் வைத்தோம் அதன் காரணமாக எனர்ஜி அளவும் அதிகமாக இருந்தது இதனால் அனேறோபிக் விளை பொருள்களின் அளவு நான்கு மடங்காக குறைந்தது எனவே அவை அனேறோபிக் வளர்ச்சியாக இருந்தால் அவற்றின் விளைவு அதாவது செல் ஈல்டு ஏரோபிக் வளர்ச்சியைவிட குறைவாக இருக்கும் என்று அறிந்தோம் எனவே இதன் மூலம் அனேறோபிக் விளைபொருள் அளவை குறைக்க முடிந்தது இது அறிமுக பாடதிட்டம் ஆதலால் நான் இதைப் பற்றி மேலும் விரிவுபடுத்த போவதில்லை உங்களுக்கு எண் 31 இன்கிள் செல் உள்ளே உள்ள பி ஹெச் பற்றிய இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகள் நீங்கள் மேலும் படித்து தெரிந்து கொள்ள கொடுத்துள்ளேன் இனி மேலே தொடரலாம் மேலே உள்ள வரைபடம் மூலம் கட்டுப்படுத்துதல் பற்றி புரிந்து கொள்ளலாம் உள்ளே உள்ள பி ஹெச் புளோரசன்ஸ் மூலம் கட்டுப்படுத்தலாம் அது திரவியத்தில் உள்ள பி ஹெச் அளக்கும் கருவி கிடையாது இது டிரான்ஸ்மிட்டர் மூலம் கண்ட்ரோலருக்கு அனுப்பும் கண்ட்ரோலர் எத்தனை குளுக்கோஸ் சேர்க்க வேண்டும் அதாவது குளுக்கோஸ் உட்கொள்ளும் விகிதத்தை நிர்ணயம் செய்யும் இதுவே கையாளப்படும் வேறிஏபில் இதை வைத்து நாம் செல் உள்ளே உள்ள பி ஹெச் தகுந்த செட் பாயிண்டில் வைத்து அனேறோபிக் விளை பொருள் அமைவதை குறைப்போம் இதுவே கட்டுப்படுத்தும் அமைப்பு படம் இனி செல்லின் உள்ளே பார்ப்போம் அதன் கதவு ஜன்னல் என்று இவ்வாறு ஆராய்வதை மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் என்று கூறுவோம் இது 1990 இல் பிரபலமானது இது 1970 களில் வந்த முறை வல்லிநோ மற்றும் ஸ்டீஃபேனோபோலஸ் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மூலம் லைசின் உற்பத்தி மேம்படுத்த அவர்களின் ஆராய்ச்சி மூலம் கிடைத்த வழிமுறையை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மூலம் பதி விட்டனர் அதனால் இது பிரபலமானது லைசின் என்பது ஒரு விலங்கு உயிரணுவின் இயக்கத்திற்கு தேவையான அமினோ அமிலம் அதை சுயமாக உற்பத்தி செய்து கொள்ள முடியாது உணவின் வாயிலாகத்தான் உட்கொள்ள முடியும் எனவே லைசின் ஒரு முக்கியமான வினை பொருள் ஆண்டுதோறும் லைசின் மிகப்பெரிய அளவில் உற்பத்தியாகும் ஒரு வணிகரீதியான முக்கிய வினை பொருள் இதன் விலை சிறிது மேம்படுத்தினால் நமக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அல்லது அதன் விலை குறைய வாய்ப்பு இருக்கும் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் ஐ உபயோகித்து மேம்படுத்தும் முயற்சி 1990 களில் தொடங்கி அடுத்த பதினைந்து இருபது வருடங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டன மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் கொள்கை பற்றி அடுத்து பார்ப்போம் இதைப் பற்றி தெரிந்துகொள்ள முதலில் கல்சர் இல் உள்ள செல்களை ஒரு பெரிய செல் மூலம் குறிப்போம் மேலே உள்ள வரைபடம் போல ஒரு செல்லின் வால்யூம் பயோரியாக்டர் இல் உள்ள செல்களின் வால்யூமை குறிக்கும் மீதமுள்ள வால்யூம் திரவியத்தின் வால்யூம் செல்லின் வால்யூம் செறிவான திரவத்திலும் 10 20 சதவிகிதம் மட்டுமே இருக்கும் நாம் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் கொள்கையை நன்கு புரிந்துகொள்ள சில வினைகள் கருத்தளவில் ஆன வினைகள் செல்களின் உள்ளே நடப்பதாக எடுத்துக்கொள்வோம் S0 வெளியே உள்ள சப்ஸ்டிரேட் அது செல்லின் உள்ளே சென்று S ஆக மாறும் r0 என்பது வினை மூலம் S ஆனது A அல்லது B ஆக மாறும் A வாக r1 விகிதத்தில் இதில் r1 என்பது எத்தனை மோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது moles per unit time இதேபோல B யாக r2 விகிதத்தில் இதில் r2moles per time A C ஆக r3 விகிதத்தில் மாறி வெளியேறும் B D ஆக r4 விகிதத்தில் மாறி பிறகு வெளியேறும் இது முக்கியமான வளர்ச்சிதை மாற்றுப்பாதை செல்களின் உள்ளே நடப்பதாக கருதுவோம் இதில் SAB செல்களின் உள்ளே உள்ளன எனவே இவை இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் S0 CD செல்லின் வெளியே உள்ளதால் அவை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் மெட்டபாலிக் பிளக்ஸ் என்பது பொதுவாக உபயோகிக்கப்படும் சொல் பொறியியல் அடிப்படையில் பிளக்ஸ் என்பது ஒரு யூனிட் பரப்பளவில் எவ்வளவு இடமாற்றம் செய்யப்பட்டது என்று இடமாற்றம் செய்யும் திசை செங்குத்தாக ஒரு யூனிட் நேரத்திற்கு எடுக்கப்பட்டது இதுவே பிளக்ஸ் மெட்டபாலிக் பிளக்ஸ் இல் நாம் மோல் பர் டைம் அதாவது அளவு விகிதத்தை எடுத்துக்கொள்வோம் இதை விகித அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்பதை நினைவில் கொள்வோம் எனவே r0 r1 r2 வை மில்லிமோல் பர் கிராம் செல் பர் டைம் மூலம் குறிப்போம் இதை மாஸ் வாயிலாக குறிப்போம் வால்யூம் வாயிலாக அல்ல இப்போது இந்த செல்லை நாம் நம் அமைப்பாக கருதுவோம் இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் ஒரு பேலன்ஸ்டு இக்குவேஷன் வாயிலாக எழுதுவோம் நாம் சப்ஸ்டிரேட் S இல் இருந்து தொடங்குவோம் ris ros rgs rcs ddt S இன் இன்புட் விகிதம் S இன் அவுட்புட் விகிதத்தில் இருந்து கழித்து S உற்பத்தி விகிதத்துடன் கூட்டி பிறகு S இன் உபயோக விகிதத்தில் கழித்தால் நமக்கு S இன் குவியும் விகிதம் கிடைக்கும் அமைப்பில் இருக்கும் S0 செல்லின் எல்லை வழியாக உள்ளே இடமாற்றம் அடைகிறது உள்ளேயும் நாம் S0என்று கருத வேண்டும் காரணம் அது இடம் மாற்றம் மட்டுமே அடைந்துள்ளது அது வேறு ஒன்றாக மாறினால் அதை வினை என்று கருதுவோம் A C ஆக மாறுவதை வினை என்று கருதுவோம் A வெளியே செல்லவில்லை அப்படி சென்றால் அதைவிட மாற்றமாக கருதுவோம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எண்ணிக்கையை இரு இடங்களிலும் எடுக்கக்கூடாது ஆக S செல்லுக்குள் இன்புட் ஆக இல்லை ஆனால் S உற்பத்தி விகிதத்திலும் உபயோக விகிதத்திலும் உள்ளது உற்பத்தி விகிதம் r0 உபயோக விகிதம் இரண்டு வினைகள் மூலம் உள்ளது அதாவது r0 r1 r2 dsdt r1 r3 dAdt r2 r4 dBdt r0 dS0dt r3 dCdt r4 dDdt A மற்றும் B இல் A இன் உற்பத்தி விகிதம் r1 அது மாறுவது r2 விகிதத்தில் எனவே r1 உற்பத்தி r2 உபயோகம் எனவே r1 r2dAdt இதேபோல் r2 வை B க்கு உற்பத்தி r2 உபயோகம் r4 எனவே r2 r4dBdt இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் செல்லை சுற்றியிருக்கும் சூழலை பார்ப்போம் செல்லை ஒரு அமைப்பாக கருதி அதன் வெளி சூழலில் உள்ள எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் ஐ கவனிப்போம் அதை சமன்படுத்தி எழுதுவோம் முதலில் S0 அது செல்லை விட்டு வெளியேறுகிறது எனவே இதில் இன்புட் இல்லை அவுட்புட் மட்டும்தான் உள்ளது இதனால் r0 உற்பத்தியும் இல்லை உபயோகமும் இல்லை எனவே r0 dS0dt அடுத்தது D அது இங்கே உருவாகிறது எனவே உற்பத்தி விகிதம் மட்டும் இருக்கும் இன்புட் அவுட்புட் இல்லாததால் S0 வின் உபயோக விகிதம் ஜீரோ அவை இடம்மாற்றத்தில் பயன்படுவதால் இங்கே உபயோக விகிதமாக கருதப்படுகிறது நாம் r0r1r2 வரிசைப்படுத்தி உள்ளோம் எனவே r0dS0dt நாம் இவற்றை கவனமாக உபயோகிக்கவேண்டும் நம் அமைப்பில் C எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட் உள்ளே உள்ளது இது உற்பத்தி ஆனதால் r3 உற்பத்தி விகிதமாக எடுத்துக்கொள்வோம் எனவே r3 dCdt இதேபோல் D இங்கே உற்பத்தி ஆவதால் இதன் உற்பத்தி விகிதம் r4 இங்கே இன்புட் அவுட்புட் மற்றும் உபயோக விகிதம் ஜீரோ எனவே r4 dDdt நாம் கவனமாக இந்த பதங்களை உபயோகிக்க வேண்டும் இவற்றிலிருந்து ஒரு வரைசட்டம் அதாவது மேட்ரிக்ஸ் உருவாகுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இக்குவேஷன் களை கச்சிதமாக இவ்வாறு எழுதலாம் நம் முதல் இக்குவேஷன் ஐ S0 S A B C D என்ற வரிசையில் எழுதலாம் மேட்ரிக்ஸ் பெருக்குவது கூட்டுவது போல நாம் நம் பதங்களையும் அவ்வாறு கையாளலாம் முதல் இக்குவேஷன் இல் r0 மட்டும் மைனஸ் ஆக உள்ளது மற்ற அனைத்து பதங்களும் ஜீரோவாக உள்ளன எனவே முதல் பதம் r0 வானது dS0dt இரண்டாவது இக்குவேஷன் இல் r0 r1 r2 வைத் தவிர மற்றதெல்லாம் ஜீரோ இதன் மதிப்பு dSdt இதேபோல நாம் மற்ற எல்லா இக்குவேஷன் களையும் மேட்ரிக்ஸ் வாயிலாக செல்லின் உள்ளே வெளியே உள்ள மெடாபோலிட்ஸ் சமன் படுத்தி எழுத வேண்டும் நம் இன் எண்ணிக்கையும் மெடாபோலிட்ஸ் எண்ணிக்கையும் ஒன்றாக உள்ளது வரிசையின் எண்ணிக்கை அதாவது இக்குவேஷன் இன் எண்ணிக்கை ஆறு அதேபோல பத்தியின் எண்ணிக்கை அதாவது மெடாபோலிட்ஸ் எண்ணிக்கையும் ஆறு இங்கே ஐந்து விகிதம் ஐந்து பத்தி அதாவது காலம் உள்ளன இதை நாம் ஸ்டாய்கியோமெட்ரிக் மேட்ரிக்ஸ் Ŝ என்று கூறுவோம் இதை ரேட் வெக்ட்டர் உடன் பெருக்கினால் அதாவது ரேட் மேட்ரிக்ஸ் ஆனddt ஸ்டேட் வேரிஏபில் மேட்ரிக்ஸ் x பெருக்கல் x Sஸ்டாய்கியோமெட்ரிக் மேட்ரிக்ஸ் x ஸ்டேட் வெக்ட்டர் அதாவது ஸ்டேட் வேரிஏபில் மேட்ரிக்ஸ் rரேட் வெக்ட்டர் இவ்வாறு நாம் நம் முழு இக்குவேஷன் தொகுப்பையும் வரை சட்டம் வாயிலாக கச்சிதமாக குறிக்கலாம் 1001000 இக்குவேஷன் இருந்தாலும் மிக சுலபமாக குறைக்கலாம் இதை ஒரு கணினி திட்டம் அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் வாயிலாக முதலில் மாற்ற வேண்டும் அது சிறிது கடினமான செயலாக தோன்றும் ஆனால் ஒரு முறை அவ்வாறு செய்துவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் வேண்டுமானாலும் பிறகு செய்து கொள்ளலாம் இதுவே இதை இந்த வடிவத்தில் மாற்றுவதற்கான காரணம் இதில் வெக்ட்டர் என்பது ஸ்டேட் வேரிஏபில் ஆக மெடாபோலிட்ஸ் ஸ்டேட் வேரிஏபில் ஆகின்றன இது ஒரு முக்கியமான கருத்தாகும் போலியான சீர் நிலை தோராயம் பற்றி நாம் முன்பே பார்த்தோம் அதை மறுபடியும் பார்க்கலாம் ஒரு மறையாணி 5 நொடிகளில் 1 என்ற விகிதத்தில் தயாராகும் ஒரு கார் என்ஜின் ஒரு மணி நேரத்திற்கு 1 என்று தயாராகும் இதில் மறையாணி தயாராகும் நேரம் 7 நொடிகள் அல்லது 3 4 என்று நேரத்தில் மாறுபட்டாலும் அதாவது மாறுகிற நிலையில் இருந்தாலும் இந்த செயல்முறையில் உள்ள மாறுபாடு இஞ்சின் உற்பத்தியை பாதிக்காது காரணம் ஒன்று மிகவும் வேகமான செயல்முறை மற்றொன்று மிகவும் மெதுவான செயல்முறை நாம் நம் கவனத்தை மெதுவான செயல்முறையில் வைத்தோமானால் வேகமான செயல் முறையை நாம் சீர் நிலையில் உள்ளதாகவே கொள்ளலாம் அது அவ்வாறு இல்லை என்றாலும் இதைத்தான் நாம் போலியான சீர் நிலை தோராயம் என்று கூறுவோம் எனவே நம் கவனம் ஒரு மணி நேர இஞ்சின் உற்பத்தியில் இருந்தால் சில நொடிகள் மாற்றம் உள்ள மறையாணி செயல்முறை முக்கியமானதல்ல எனவே மறையாணி செயல்முறையை நாம் சீர் நிலையில் உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் அது மாற்ற நிலையில் சில நொடிகள் வேறுபாட்டில் இருந்தாலும் இவ்வாறு நேர அளவுகோலில் வேகமான ஒரு செயல்பாட்டை சீர் நிலையாக எடுத்துக்கொள்வதை போலியான சீர் நிலை தோராயம் என்று கூறுவோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோட்பாடு இதே போல செல்களின் உள்ளே உள்ள மெடாபோலிட்ஸ் அதாவது இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் இன் கன்சன்ட்ரேஷன் நொடிப்பொழுதில் மாறும் ஆனால் வளர்ச்சியானது பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல்பாடு இதில் வளர்ச்சி மெதுவாக நடக்கும் செயல்பாடு எனவே நம் கவனம் வளர்ச்சியில் இருந்தால் நாம் வேகமாக நடக்கும் இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் கன்சன்ட்ரேஷன் மாற்றத்தை சீர் நிலையில் உள்ளதாக எடுத்துக்கொள்வோம் இதுவே போலியான சீர் நிலை தோராயம் எல்லா விகிதசார்ந்தவர்களையும் நேரம் சார்ந்தவர்களையும் ஜீரோ என வைத்துக்கொள்வோம் எனவே ஒரு பயோரியாக்டரில் வளர்ச்சி செயல்பாட்டில் நம் கவனம் இருக்கும் போது நேரத்தை சார்ந்த இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் இன் மாறுதல்களை ஜீரோ என வைத்துக்கொண்டு இந்த செயல்பாடு சீர் நிலையில் உள்ளதாக எடுத்துக்கொள்வோம் ddt 0 எனவே ABC இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் அவற்றை ஜீரோ என எடுத்துக் கொள்வோம் மற்ற விகிதம் எல்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் சை இரண்டாக பிரிப்போம் இந்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சம்பந்தமாக எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சம்பந்தமாக என்று காரணம் இந்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் சம்பந்தமான மேட்ரிசஸ் மறைந்துவிடும் எனவே எக்ஸ்ட்ரா செல்லுலர் இல் நான் r0 r3r4 மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு அமைத்தால் அதற்கான ddt மதிப்பு S0 CD கிடைக்கும் இதன் மேட்ரிக்ஸ் அமைப்பு 100010001 இதற்கு ஏற்படையான r0 r3r4 விற்கு ஏர்படையான மறுபுற ddt மதிப்பு S0 CD ஆகும் இதுபோல நாம் இந்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அமைத்தோம் ஆனால் அதில் ABC இன் பங்கு ஜீரோ ஆகும் இதை மேலே வரைபடத்தில் தெளிவாக குறித்துள்ளேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுவே மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் இதை நாம் ஸ்டாய்கியோமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மூலம் பலதரப்பட்ட விகிதங்கள் திரள் விகிதம் போன்றவற்றை அறியலாம் இந்த குறிப்பீடு பயோரியாக்டரில் எவ்வாறு உபயோகிக்கலாம் என்று பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் விகிதம் அளப்பது பற்றி நாம் தொகுதி 3ல் பார்த்தோம் இந்த விகிதத்தை வைத்து நாம் இந்ட்ரா செல்லுலார் மெட்டபாலிக் பிளக்ஸ் ஐ மதிப்பிடலாம் செல்லின் உள்ளே உள்ள செயல்கள் எந்த விதத்தில் நடக்கிறது என்பதை அறியலாம் கிளை முனை கட்டுப்பாடு அதாவது பிரான்ச் பாயிண்ட் கண்ட்ரோல் கணு வின் விரைப்புத்தன்மை அதாவது நோடல் ரிஜிட்டிடி போன்றவற்றை அடையாளம் காண உபயோகமாக இருக்கும் மாற்றுப் பாதைகள் கண்டறிய பிளக்ஸ்ஓம் மெட்டாபோல்ஓம் ஆராய பல ஓம்ங்களை கண்டறிய உபயோகப்படும் "ஓம்" "Ome" என்பது பலதிரட்டு களின் குறிப்பீடு உதாரணத்திற்கு ஜீனோம் என்பது ஒரு செல்லில் உள்ள மரபணுக்களின் திரட்டு பிளக்ஸ்ஓம் என்பது செல்லின் உள்ளே நடைபெறும் பிளக்ஸ் களின் திரட்டு குறிப்பீடு நாம் இதை பார்ப்போம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் விகிதத்தை வைத்து இந்ட்ரா செல்லுலார் மெட்டபாலிக் பிளக்ஸ் மதிப்பிடுதல் ஐ பார்ப்போம் நாம் முன்பு பார்த்த வரைபடம் மேலே உள்ளது S0S ஆகி பிறகு அது A விற்கு சென்று பிறகு A B A C பிறகு B D இதில் S0 CD எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் SAB இந்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் நாம் வெளியே உள்ள S0 CD இன் விகிதத்தை அளப்போம் இந்த அளப்பை எவ்வாறு செய்வோம் என்று முன்பே பார்த்துவிட்டோம் நாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெடாபோலிட்ஸ் சார்ந்த இக்குவேஷன் ஐ மேட்ரிக்ஸ் வடிவில் அமைத்து பிறகு S0 CD ஆகியவற்றை நேர இடைவெளியில் அளந்தால் இவற்றின் விகித மாற்றம் செல் வெளியே உள்ள இடத்தில் கிடைக்கும் இந்த விகிதங்களை வைத்து நமக்குத் தேவையான r1 r2 அதாவது இந்ட்ரா செல்லுலார் மெட்டபாலிக் பிளக்ஸ் அல்லது விகிதத்தை கணக்கிடுவோம் r0 அதாவது சப்ஸ்டிரேட் உட்கொள்ளும் விகிதம் S0 அளவீட்டு களிலிருந்து கணக்கிடலாம் r3 r4 என்பது மெடாபோலிட் அல்லது விளைபொருள் உற்பத்தி விகிதம் இது CD அளவீட்டிலிருந்து கிடைக்கும் நம்மிடம் 3 இக்குவேஷன் ஐந்து தெரியாதவை களும் உள்ளன டிகிரி ஆப் ஃப்ரீடம் எத்தனை சார் பில்லா மாறிகள் இன் எண்ணிக்கை தேவை இந்த இக்குவேஷன் இன் விடையை முழுமையாக காண என்னும் கருத்தை உபயோகிப்போம் மூன்று இக்குவேஷன் 5 தெரியாதவை எனவே 5 லிருந்து மூன்றை கழித்தால் 2 கிடைக்கும் எனவே நமக்கு 3 பிளக்ஸ் களில் 2 ஆவது தெரிந்தால் r1r2 கண்டுபிடிக்கலாம் நாம் r3 r4 தெரியாதவை என வைத்தால் அவற்றை C D அளவுகள் மூலம் அறியலாம் எனவே CD கன்சன்ட்ரேஷன் களை நேரத்தின் இடைவெளிகளில் அளந்து இவற்றின் விகிதத்தை ஆல் வகுத்து காணலாம் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கொள்வோம் இந்ட்ரா செல்லுலார்மேட்ரிக்ஸ் நாம் ஜீரோ என்று எடுத்துக் கொண்டோம் அதை நாம் r0r1r2 என்றும் இந்த பாகத்தில் ஏர்படையான r3 r4 எடுத்துக்கொள்வோம் எனவே இவை 1 1 1010001 இது விற்கு ஏர்படை யாக இருக்கும் இதை தனியாக எழுதுவோம் பிறகு 00 1001 என்ற எண்கள் ஆண்குறிக்கும் இதை தனியாக 000 என்று குறிப்போம் இந்த மேட்ரிக்ஸ் அடிப்படையில் உள்ள ஈசனை எதிர் மாற்று செய்து இருபுறமும் முன் பெருக்கல் முதல் மேட்ரிக்ஸ் இன் நேர்மாறல் செய்யவேண்டும் இதற்கு உங்களுக்கு நேரியல் இயற்கணிதம் தெரிந்திருக்க வேண்டும் இதை நாம் இந்த சொற்பொழிவில் அதன் கொள்கையை அறிய இயலாது தெரியாது என்றால் இந்த செயலான முன் பெருக்கல் முதல் மேட்ரிக்ஸ் இன் நேர்மாறல் என்பதை தெரிந்துகொள்ளுங்கள் இவ்வாறு எதிர்மாற்று செய்வதால் எல்லா மைனஸ்1 களும் ஒன்றாக ஆனது ஜீரோ அவ்வாறே இருக்கும் இந்த மேற்றிக்ஸ் ஐ r3 r4 உடன் பெருக்கினால் நமக்கு நேரடியாக r0r1r2 அல்லது r3 r4 கிடைக்கும் C மற்றும் D இன் அளவுகளிலிருந்து நாம் r3 r4விகிதத்தை கணக்கிடுவோம் இவற்றிலிருந்து நமக்கு r0r1r2 கிடைக்கும் இவ்வாறு முன் பெருக்கல் செய்வதன் மூலம் நமக்கு r0 r3 r4 என்றும் r1 r3 என்றும் r2 r4 என்றும் கிடைக்கும் எனவே இந்த முறையை கையாண்டால் நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலார் விகிதத்தில் இருந்து இந்ட்ரா செல்லுலார் விகிதம் கிடைக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த முறை அடுத்ததாக நாம் கணு விரைப்பு கண்டுபிடித்தல் அதாவது நோடல் ரிஜிட்டிடி ஐடெண்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இதுதான் வல்லிநோ மற்றும் ஸ்டீஃபேனோபோலஸ் 1990 இல் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மூலம் லைசின் உற்பத்தி மேம்படுத்தும் ஆராய்ச்சியில் நடந்தது இதை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் உங்கள் குறிப்புக்காக இந்த ஆராய்ச்சி கொடுத்துள்ளேன் இது சயின்ஸ் இல் 1991 இல் பதிவாகியது மற்றுமொரு கட்டுரை1993 இல் பயோ டெக்னாலஜி அண்ட் பயோ இன்ஜினியரிங் இல் பதிவாகியது அதில் மேலும் தகவல் உள்ளது நான் முன்பே உங்களுக்கு கூறியிருந்தேன் 1 லைசின் அதாவது கழித்தல் குறி உள்ள லைசின் விலங்கியல் செல்களால் உற்பத்தி செய்யமுடியாது என்றும் அது ஒரு முக்கியமான அமினோ அமிலம் என்றும் ஒரு வருடத்தில் பல டன்கள் உற்பத்தி செய்யப்படும் வணிகத்திற்கு முக்கியமான ஒரு பொருள் என்று கார்னிபாக்டீரியம் குளுட்டாமிக்கம் என்ற உயிரினம் இதை உற்பத்தி செய்கிறது முதலில் இதன் உற்பத்தி 15 சதவிகிதம் தான் இருந்தது ஆனால் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மூலம் அதை மூன்று மடங்குக்கு மேலே அதிகரித்து 50 சதவிகிதமாக மாற்றப்பட்டது எனவே மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மற்றும் மரபணு மாற்றங்கள் மூலம் உற்பத்தி 50 சதவிகிதமாக அதிகரிக்கப்பட்டது மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மூலம் கிடைக்கும் தகவல் வைத்து அந்த உயிரினத்தில் மரபணு மாற்றம் செய்து உற்பத்தியை மூன்று மடங்குக்கு மேலே உயர்த்தலாம் லைசின் உற்பத்திக்கு தேவையான பிரதான பாதையை பார்ப்போம் இது சர்க்கரை சிதைப்பு அதாவது கிளைகாலிசிஸ் இன் ஒரு பகுதி குளுக்கோஸ் இலிருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆகி பிறகு பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் Frucose 6phosphate பிறகு பாஸ்போ இனால் பயிறுவேட்phosphoenol pyruvate PEP இலிருந்து பயிறுவேட் ஆகும் இங்கே கிளை பகுதி உள்ளது இங்கே குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ரைபிலோஸ் 5 பாஸ்பேட் வழியாக மறுபடியும் பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் க்கு வருகிறது பாஸ்போ இனால் பயிறுவேட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் க்கு சென்றபிறகு லைசின் இடம் செல்கிறது பயிறுவேட் கூட லைசின் வரை செல்லலாம் இது மற்றுமொரு கிளை நிலை பயிறுவேட் இலிருந்து அசிட்டைல் கோ ஏ ஆக இது டி சி ஏ சுழற்சி என்று அறிந்திருப்பீர்கள் இந்த வட்ட வடிவம் மூலம் கணு அல்லது நோட் என்பது ஒரு மெடாபோலிட் அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைகள் நடக்கின்றன எனவே இந்த G6P பிணையத்தில் மூன்று முக்கிய கிளை புள்ளிகள் அல்லது கணுக்கள் உள்ளன ஒன்று PEP ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் க்கு மற்றொன்று பயிறுவேட் இலிருந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் மற்றும் லைசின் எனவே மூன்று கிளை புள்ளிகள் இதில் நாம் இவற்றை கவனத்தில் வைத்து கணு விரைப்பு ஆய்வு அதாவது நோடல் ரிஜிட்டிடி அனாலிசிஸ் செய்வோம் கணு நமக்கு கையாளும் சாத்தியத்தை கொடுத்து நமக்கு தேவையான கிளையை முன்னுரிமையாக பிளக்ஸ் மூலம் கூட்ட உதவுகிறது நமக்கு இங்கே பிளக்ஸ் 1 லைசின் வரை செல்ல வேண்டும் அதற்கு சாத்தியமான வழி இது எனவே இந்த கணு அல்லது கிளை புள்ளிகள் மூலம் எவ்வாறு பிளக்ஸ் கூட்டி1 லைசின் உற்பத்தியைக் கூட்ட முடியும் என்று பார்ப்போம் இதை முறையாக சொல்வோம் ஆனால் M என்கிற மெடாபோலிட் மூன்று வினைகள் மூன்று விகிதத்தில் J1 J2J3 அல்லது 3 பிளக்ஸ் J1 J2J3 இல் செயல்பட்டு மூன்று வினை பொருள்களாக XYZ உருவாகிறது இதில் Y நமக்கு தேவையான வினை பொருள் எனவே J2 வை முன்னுரிமையாக கூட்ட வேண்டும் எனவே இதன் பிளவு படுத்திய விகிதம் அதாவது ஸ்பிளிட் ரேஷியோ என்பது நாம் விரும்பும் கிளையின் பிளக்ஸ் ஐ எல்லா கிளைகளின் பிளக்ஸ் ஆல் வகுப்பது ஆக J2 வை J1 J2J3 இன் கூட்டுதல் மூலம் வகுக்க வேண்டும் இதுவே ஸ்பிளிட் ரேஷியோ Split Ratio Flux through the desired branchsum of fluxes through all branches J2iJi J2J1J2J3 இவ்வாறு செய்வதன் முக்கிய காரணம் கணுவின் இயல்பு காரணத்தினால் பிளக்ஸ் ஐ தேவைக்கு ஏற்ப மாற்றுவது கடினமாகும் கார்பன் உள்வாங்குதலை இந்தக் கிளையில் கூட்டியோ அல்லது அந்த கிளையின் என்ஜாய்ம் ஐ தடுப்பதோ சாத்தியமானதல்ல கணுவில் இரண்டு வகை சாத்தியம் விறைப்பானது மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை உடையது என இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் S A ஆக பிறகு A விலிருந்து B மற்றும் C பிறகு C இலிருந்து D மற்றும்E இவையெல்லாம் இயல்புநிலை எய்திய பிளக்ஸ் இதில் S A 100 A B 50 A C 5 0 C D 25 C E 25 மில்லிமோல் டைம் அலகுகள் என வைத்துக் கொள்வோம் இதுவே கிளை அமைப்பு இந்த குறிப்பான வலை அமைப்பில் எந்த மாற்றமும் செய்யவில்லை சில மரபணு காரணமாக நாம் இந்த கிளையில் சில என்ஜாய்ம் மை துண்டிக்கிறோம் என்று கொண்டால் இந்த A B கிளை மற்றும் இந்த C D கிளை துண்டிக்கப்படுகிறது இந்த செயலின் பிளக்ஸ் ஆய்வை பார்த்தோம் என்றால் இந்த A B துண்டிப்பால் அது ஜீரோ ஆனது ஆனால் A C 100 ஆனது அதுவே C D துண்டிப்பால் C D C E இரண்டுமே ஜீரோ ஆனது ஆக கணு A வில் ஒரு கிளையை துண்டிப்பதன் மூலம் நாம் மாற்று கிளையில் எல்லா பிளக்ஸ்ம் முழுமையாக செலுத்த முடியும் எனவே இப்படிப்பட்ட கணுவை நாம் வளைந்து கொடுக்கும் கணு அல்லது பிளக்ஸ்சிபில் நோட் அதுவேC கணு வில் ஒரு கிளை துண்டிப்பதன் மூலம் மாற்று பாதையும் செயலிழக்கிறது இந்த C கணு வை நாம் விரைப்பான கணு அல்லது ரிட்ஜிட் நோட் என்று கூறுவோம் எனவே இவ்வாறு ரிட்ஜிட் நோட் ஆக இருந்தால் மாற்றுப்பாதையில் பிளக்ஸ் ஐ நாம் கூட்ட முடியாது எனவே நாம் நம் தேவைக்கு ஏற்ப பாதைகளை கையாள வளைந்து கொடுக்கும் கணு களையே உபயோகிப்போம் உதாரணத்திற்கு D இன் உற்பத்தி E இன் உற்பத்திக்கு தேவையான ஒரு பொருளாக வளர்சிதை வழியாகவோ மரபு வழியாகவோ சார்ந்து இருக்கலாம் பின்னிட்ட வளைய வாயிலாக எனவேD இன் பாதையை தடுத்தால் E யும் தடுக்கப்படுகிறது மேலே உள்ள வரைபடத்தில் 3 கிளை முனைகள் உள்ளன G6P PEP பயிறுவேட் என 3 கணுக்கள் ஆராய்ச்சி மற்றும் பிளக்ஸ் ஆய்வின் மூலம் G6P மற்றும் பயிறுவேட் பிளக்ஸ்சிபில் நோட் என்றும் அவற்றை நாம் தேவைக்கு ஏற்ப பிளக்ஸ் மாற்றுப்பாதையில் செலுத்தலாம் PEP விறைப்பானது விரைப்பு தன்மையை எடுத்தால்தான் நாம் லைசின் உற்பத்தியை மேம்படுத்த முடியும் இங்கே PEP OA விற்கு செல்கிறது இதுவே நமக்கு தேவையான கிளை இதை PEP கார்பாக்சிலேஸ் என்ஜாய்ம் செயல்படுத்துகிறது PEP கார்பாக்சிலேஸ் என்ஜாய்ம் பொதுவான உயிரினம் மூலம் உபயோகித்தால் விரைப்பான கணுவாக அமைகிறது அதுவே சூடோமோனாஸ் பாக்டீரியாவிலிருந்து கிடைத்த PEP கார்பாக்சிலேஸ் என்ஜாய்ம் விரைப்புத் தன்மையை முறியடிக்கிறது எனவே நாம் சூடோமோனாஸ் PEP கார்பாக்சிலேஸ் என்ஜாய்ம் ஐ கார்னிபாக்டீரியம் குளுட்டாமிக்கம் இல் வெளிப்படுத்தும் அணுகுமுறை மூலம் லைசின் உற்பத்தியை மூன்று மடங்காக மேம்படுத்தலாம் நம்முடைய கடைசி பாகத்தில் ஒரு உயிரினத்தில் இருந்து மரபணு எடுத்து மற்றுமொரு உயிரினத்தில் அதை வெளிப்படுத்தும் அணுகுமுறை அதாவது ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் செல்லின் உற்பத்தி திறனை மாற்றுவது பற்றி பார்ப்போம் இதை ஒரு உதாரணம் வாயிலாக செல்லின் உற்பத்தி மேம்படுத்தலை பார்ப்போம் ஆர் டி என் ஏ இன்சுலின் உற்பத்திக்கு பெரிதும் பயன்படுகிறது இன்சுலின் மரபணுவை எடுத்து ஒரு பாக்டீரியம் இல் வைத்து அந்த இன்சுலின் மரபணு வெளிப்படுத்துதல் மூலம் இன்சுலின் உற்பத்தியை பெரிய அளவில் செய்ய முடிந்தது இதனால் இன்சுலின் விலை குறைந்து அதன் கிடைப்பு திறன் ஏரி நோய் பாதிப்பும் குறைந்தது மேலும் ஒரு படி மேலே போய் அந்த செல்லையே முழுமையாக மாற்றப்பட்டது இதற்கு நாம் ஹைபிரிடாமா உதாரணம் பார்ப்போம் இதில் ஒரு புற்றுநோய் செல் எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபாடி உண்டாக்கும் செல் உடன் சேர்த்தால் அப்படி உருவாகும்செல் புற்றுநோய் செல் போல பல காலம் வாழும் தன்மையுடன் குறிப்பிட்ட ஆன்டிபாடி உற்பத்தி செய்யும் தன்மையும் காட்டும் இப்படிப்பட்ட செல் முழுமையான மாற்றம் அடைந்துள்ளது இந்த செல்லை நாம் பயோரியாக்டரில் வைத்தால் நமக்கு தேவையான வினை பொருள் இங்கே மோனோ குளோனல் ஆன்டிபாடி உற்பத்தியாகும் எனவே தொகுதி 5 இல் நாம் ஒரு செல்லை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக பார்த்தோம் பிறகு அதை ஒரு கருப்பு பெட்டியாக கருதி உள்ளே செயல்பாடுகள் ஆய்வு செய்யும் முறைகள் போன்றவற்றை பார்த்தோம் பிறகு ஜன்னல் வழியாக உள்ளே செல் நிலையின் குறியீடுகள் வளர்சிதை குறியீடுகள் ஆற்றல் நிலை குறியீடுகள் ரிடாக்ஸ் விகிதம் ஆற்றல் விகிதம் ஸ்டாஇகீஓமெட்ரி பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி டிகிரி ஆப் ரிடக்ட்டன்ஸ் மற்றும் செல் உள்ளே உள்ள பி ஹெச் பார்த்தோம் மூன்று உதாரணங்களும் பார்த்தோம் பிறகு செல்லின் உள்ளே மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் அதன் முறைகளும் பார்த்தோம் மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் மூலம் கிடைக்கும் தகவலை வைத்து எவ்வாறு நாம் ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மரபணு மாற்றம் மூலம் உற்பத்தியை பெருக்கலாம் என்று பார்த்தோம் உதாரணத்திற்கு 1 லைசின் உற்பத்தியின் மூன்று மடங்கு கூடுதல் மேலும் நாம் இரண்டு செல்களை ஒன்று சேர்த்து எவ்வாறு செல்லை முழுமையாக மாற்றலாம் என்றும் பார்த்தோம் மோனோ குளோனல் ஆன்டிபாடி போன்றவை உற்பத்தி வாயிலாக இத்துடன் இந்த தொகுதி 5 நிறைவடைகிறது அடுத்து சொற்பொழிவில் நான் இந்த பயிற்சியை சுருக்கி கூறுகிறேன் அடுத்த சொற்பொழிவில் சந்திக்கலாம்